அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறேன்

டி கான்பூரில் இருந்து NPTEL MOOC பாடமாகும் நான் ரவிசந்திரா உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை வழங்குகிறேன் இந்த பாடத்திட்டத்தின் நான்காவது வாரத்தில் நாம் இருக்கிறோம் தொகுதி எண் 2 விரிவுரை எண் 20 இப்போது இந்த இந்த வாரம் தகவல்தொடர்பு மற்றும் மென்மையான திறன்கள் எவ்வாறு தகவல்தொடர்புடன் தொடர்புடையவை என்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது அந்த வகையில் தகவல் தொடர்பு மற்றும் மென்மையான திறன்களின் ஒருங்கிணைந்த பகுதியாக கவனிப்பது பற்றி விவாதிக்கத் தொடங்கினோம் கடந்த சொற்பொழிவில் கவனிப்பதை தகவல்தொடர்புகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகப் பார்த்தோம் வாசிப்பது பேசுவது மற்றும் எழுதுவது ஆகியவற்றுடன் தகவல்தொடர்புகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக அதைப் பற்றி பேசும்போது கவனிப்பது பற்றிய சில தவறான எண்ணங்களையும் நான் உங்களுக்குத் தெளிவுபடுத்தினேன் உதாரணமாக இந்த தவறான கருத்து மக்களுக்கு உள்ளது ஒரு நல்ல பேச்சாளராக இருக்க வேண்டும் எனில் நீங்கள் கவனிப்பவராக இருக்க வேண்டியதில்லை இது ஒரு மொத்த தவறான கருத்து அதை நான் தெளிவுபடுத்திவிட்டேன் பேசுவது மட்டுமே ஆற்றலைப் பயன்படுத்துகிறது கவனிப்பது அல்ல என்பது போன்ற பிற தவறான கருத்துகளும் உள்ளன ஏனென்றால் கேட்பது ஒரு செயலற்ற செயல்பாடு பின்னர் அது எந்த ஆற்றலையும் பயன்படுத்தாது என்று மக்கள் நினைக்கிறார்கள் பின்னர் கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தில் கவனம் செலுத்தினோம் எனவே நீங்கள் புரிந்துகொண்டபடி கேட்பது அடிப்படையில் ஒரு உடல் செயல்பாடு பின்னர் அது எந்த நனவான மன செயல்முறையையும் உள்ளடக்குவதில்லை எனவே அது தன்னை அறியாமலேயே கூட நடக்கலாம் மேலும் இது நமது வேறு எந்த நடவடிக்கையையும் தொந்தரவு செய்யாது ஆனால் கவனிப்பது ஒரு மன செயல்பாடு இதில் ஏற்புத்தன்மை தேர்வு அமைப்பு ஒருங்கிணைப்பு விளக்கம் மதிப்பீடு மற்றும் பதில் ஆகியவை அடங்கும் ஒரு நல்ல கேட்பவராக மாறுவதற்கான முதல் படி ஒருவரின் மனதில் மிகவும் திறந்த கட்டமைப்பை வைத்திருப்பது என்று நான் சொன்னேன் நான் வெறுமனே சொன்னேன் உங்கள் மனதைத் திறந்து முடிவை நோக்கிச் செல்லுங்கள் மனதைத் திறந்து முடிவை நோக்கி அதை எந்தவிதமான தப்பெண்ணத்திலிருந்தும் விலக்கி வைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் ஒரு மருத்துவர் உண்மையில் கருக்கலைப்புக்குச் சென்றிருக்க முடியும் என்பதை விளக்க நான் பீத்தோவனின் கதையைக் கொடுத்தேன் அக்கறை கொண்ட மக்கள் உண்மையில் திறந்த மனதுடன் இருக்கவில்லை என்றால் எந்தவொரு தப்பெண்ணமும் இல்லாமல் மக்களின் பேச்சைக் கேட்கவில்லை என்றால் உண்மையில் ஒரு மேதையைக் கொன்றிருப்பார்கள் உங்கள் மனம் திறந்திருக்க வேண்டும் பின்னர் அது எந்தவிதமான தப்பெண்ணத்தையும் கொண்டிருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் முன்னோக்கி நகர்ந்து பயனுள்ள தகவல்தொடர்பு பற்றி மேலும் பார்ப்போம் பயனுள்ள தகவல்தொடர்பு பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் உள்ளன அவை உங்கள் கேட்கும் திறனை மேம்படுத்துவதோடு நீங்கள் ஒரு தீவிரமான கவனிப்பாளராகவும் மாறுகின்றன இந்த தொகுதி குறிப்பாக இந்த விரிவுரையில் நான் கவனம் செலுத்தப் போகிறேன் அல்லது நான் உங்களை ஒரு தீவிரமான கவனிப்பாளராக மாற்றப் போகிறேன் இதைப் பற்றி மேலும் கூறுகிறேன் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பயனுள்ள தகவல்தொடர்புகளைப் பார்த்தால் பல்வேறு ஆராய்ச்சிகளிலிருந்து வரும் இந்த தகவல்தொடர்பு காரணி குறித்து சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் உள்ளன எனவே ஒரு ஆராய்ச்சி சுமார் 60 சதவீதம் கவனிப்பது பயனுள்ள தகவல்தொடர்புகளில் ஈடுபட்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது இதன் பொருள் பயனற்ற தகவல்தொடர்பு தகவல் தொடர்பு பயனுள்ள வெற்றிகரமான அர்த்தமுள்ள பலனளிக்கும் ஒரு தொடர்பு 60 60 சதவீதம் முக்கிய பகுதி உண்மையில் கவனிக்கிறது மற்றும் பேசாமல் இருப்பது அல்ல பேசுவதே முக்கிய பங்கு வகிக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது வேறு வழியில் உள்ளது இப்போது இது பயனுள்ள தகவல் தொடர்பு பயனற்ற தகவல் தொடர்பில் கேட்கும் கூறு குறைவாகவும் குறைவாகவும் மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது அது 30 சதவீதம் 20 சதவீதம் 10 சதவீதம் மற்றும் 0 ஆக கூட இருக்கலாம் கவனிப்பது நடப்பதில்லை எனவே அவர்கள் உங்கள் பேச்சைக் கேட்கிறார்கள் என்ற எண்ணத்தை உங்களுக்குத் தர முயற்சிக்கும் நபர்கள் உள்ளனர் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்கள் பேச்சைக் கேட்கவில்லை எனவே அது உண்மையில் பயனற்ற தகவல்தொடர்புக்கு சமம் பயனுள்ள தகவல்தொடர்பு மற்றும் கேட்பது சம்பந்தப்பட்ட மற்றொரு சுவாரஸ்யமான காரணி என்ன நமது கேட்கும் திறனில் 25 சதவீதம் மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் என்று மற்றொரு ஆராய்ச்சி காட்டுகிறது E E நமது கேட்கும் திறன் மற்றும் நாம் நமது பயன்பாட்டை குறைவாக பயன்படுத்துகிறோம் கேட்கும் திறன் அதில் சுமார் 20 சதவீதம் மட்டுமே நாம் பயன்படுத்தி வருகிறோம் இப்போது இது உங்களை எச்சரிக்க வேண்டும் இது உங்களுக்கு ஒரு வகையான சுய விழிப்புணர்வைத் தர வேண்டும் பின்னர் நீங்கள் நான் இதைச் செய்கிறேனா என்று தொடர்ந்து கேட்க வேண்டும் நான் எப்போதும் என் கேட்பதைப் பயன்படுத்தவில்லையா நான் எப்போதும் எனது பேச்சை அதிகப்படுத்திக் கொண்டும் கேட்கும் திறனைக் குறைத்துக் கொண்டும் இருக்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் பின்னர் எந்தவொரு பயனுள்ள தகவல்தொடர்பிலும் உங்கள் கேட்கும் பகுதியை அதிகரிக்க முயற்சிக்கவும் ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் எங்களுக்குச் சொல்லப்பட்ட மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் மக்களுக்கு 8 மணி நேர இடைவெளியில் அவர்கள் கேட்டவற்றில் 50 சதவீதம் நினைவில் இல்லை இதன் பொருள் சுமார் 8 மணி நேரத்திற்குள் இப்போதும் கூட நீங்கள் எதையாவது கேட்டால் உங்களுக்கு நினைவில் இருப்பது அதில் அதில் 50 சதவீதம் இப்போது நீங்கள் அதை எப்படி 100 சதவீதம் நினைவில் கொள்கிறீர்கள் எனவே சில வழிகள் உள்ளன இது தீவிரமாக கவனிப்பதன் அடிப்படையில் நாம் பேசும் திறன்களின் கீழ் வருகிறது ஒரு சுறுசுறுப்பான கவனிப்பவராக மாறுவதற்கும் பின்னர் விஷயங்களை 100 சதவீதம் நினைவில் வைப்பதற்கும் மிக முக்கியமான பண்பு குறிப்புகளைப் பயன்படுத்துதல் எனவே நீங்கள் யாராவது பேசுவதை கவனிக்கும் போது கூட ஒரு வகையான நேருக்கு நேர் உரையாடலுக்கு சற்று முன்பு அது ஒரு முக்கியமான பேச்சாக இருந்தால் ஒரு சிறிய காகிதம் சிறிய நோட் பேட் வைத்திருப்பதில் எந்தத் தீங்கும் இல்லை பின்னர் நீங்கள் முக்கியமான சொற்கள் முக்கிய வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களைப் பற்றி குறிப்புகளை எடுக்கிறீர்கள் நீங்கள் 100 சதவீதம் இல்லையென்றாலும் கிட்டத்தட்ட 90 சதவீதம் நினைவில் கொள்ள முடியும் எனவே இந்த மூன்று உண்மைகள் திறமையான தகவல்தொடர்பு அடிப்படையில் 60 சதவீதம் மட்டுமே கவனிக்கப்படுகிறது அதேசமயம் எந்தவொரு பயனுள்ள தகவல்தொடர்பிலும் 60 சதவீதம் தேவைப்பட்டாலும் கவனிக்கும் திறனில் 25 சதவீதம் மட்டுமே நம்மால் பயன்படுத்தப்படுகிறது மேலும் பொதுவாக நாம் கேள்விப்பட்டவற்றில் பாதியை மட்டுமே நினைவில் கொள்கிறோம் அதாவது 8 மணி நேர இடைவெளிக்குப் பிறகு உங்களை எச்சரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பான தகவல்தொடர்பு சுறுசுறுப்பான கவனிப்பு ஆகியவற்றில் ஆர்வமுள்ள நபராக உங்களை மாற்ற முயற்சிக்க வேண்டும் பொதுவாக நல்ல தகவல்தொடர்பு என்பது நல்ல கவனிப்பது பற்றியது பயனுள்ள தகவல்தொடர்புகளின் முக்கிய திறன்களில் ஒன்று நன்கு கவனிக்கும் திறன் ஆகும் கேட்பது என்பது தகவல்தொடர்புகளின் பெறுதல் பகுதியாகும் வரவிருக்கும் விரிவுரைகளில் நான் உங்களுடன் தகவல்தொடர்பு செயல்முறை பற்றி பேசுவேன் அதில் அனுப்புபவரும் பெறுபவரும் உள்ளனர் அனுப்புபவர் பேச்சாளர் என்று நீங்கள் கருதலாம் தற்போது நான் உங்களுக்கு எதையாவது அனுப்புகிறேன் ஆனால் அதைப் பெறுபவரே அதைக் கவனிப்பதன் மூலம் அதைப் பெறுகிறார் உங்கள் காதுகள் மற்றும் கண்கள் மூலம் தகவல்களைப் பெறுவதே உண்மையான நல்ல கவனிப்பதாகும் நல்ல கேட்பது என்பது சுறுசுறுப்பான ஒருங்கிணைந்த தகவல்தொடர்பு திறனாகும் இது ஆற்றலைக் கோருகிறது மற்றும் எப்படி என்பதை அறிந்துகொள்கிறது இது நோக்கமுள்ள சக்திவாய்ந்த மற்றும் உற்பத்தி திறன் கொண்டது ஒரு நல்ல தொடர்பாளரின் பண்புகள் யாவை யாராவது ஒரு நல்ல தொடர்பாளர் என்று நீங்கள் கூற முடிந்தால் தொடர்பாளரே அந்த நபரை நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் அடிப்படையில் ஒரு நல்ல மனிதர் கேட்பவர் ஒரு நல்ல தொடர்பாளராக நாம் யாரை அழைக்கிறோமோ அவர் உண்மையில் ஒரு நல்ல மனிதர் எங்கள் பேச்சைக் கேட்பது நல்லது அவர் பல்வேறு வாய்மொழி அல்லாத குறியீடுகளை மாற்றியமைக்கிறார் அவள் காட்டுகிறாள் ஒரே நேரத்தில் கேட்பதன் மூலம் அவள் சேகரிக்கும் பின்னூட்டத்தைப் பொறுத்து ஒரு நல்ல தொடர்பாளர் மற்ற நபரின் வார்த்தைகளுக்கு மட்டுமல்லாமல் அவரது தொனியிலும் கவனம் செலுத்துகிறார் மற்றும் முகபாவங்கள் மற்றும் உடல் மொழி சுருக்கமாக ஒரு நல்ல தொடர்பாளர் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் மற்றும் தகவல்தொடர்புகளின் வாய்மொழி பகுதிக்கு மட்டுமல்லாமல் வாய்மொழி அல்லாத பகுதிக்கும் புலனுணர்வு பேச்சாளர் கொடுக்கும் குறிப்புகளைத் தொடர்புகொள்வது மற்றும் மாற்றியமைப்பது சரிசெய்வது மற்றும் பதிலளிப்பது மற்ற தொடர்பாளர் கேட்பதில் ஈடுபட்டுள்ளார் இப்போது இந்த விரிவுரையின் முக்கிய கருத்து செயலில் கேட்பது மற்றும் உங்களை மேம்படுத்துவது பற்றியது சுறுசுறுப்பான கேட்பவராக மாறுவதற்கான உங்கள் திறன்கள் செயலில் கேட்பது என்றால் என்ன எப்படி இருக்கிறது வெறுமனே கேட்பதில் இருந்து வேறுபட்டதா இப்போது சுறுசுறுப்பான கேட்பது என்பது முழு உடலும் கேட்பது நீங்கள் எப்போது கேளுங்கள் நீங்கள் உங்கள் முழு மனதையும் உடலையும் உணர்ச்சியையும் மன ஈடுபாட்டையும் வைத்துள்ளீர்கள் அந்த நபர் கண்கள் மற்றும் காதுகளால் நிரம்பியிருக்கிறார் கண்கள் என்ன செய்கின்றன கண்கள் கவனம் செலுத்துகின்றன பேசும் நபரிடம் கண்கள் அந்த நபருடன் கண் தொடர்பைப் பராமரிக்கின்றன நான் உங்களைப் பின்தொடர்கிறேன் என்ற உணர்வு நான் உங்களைப் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் நீங்களும் நானும் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் சொற்களற்ற உடல் மொழியையும் கண்கள் தேடுகின்றன வாய்மொழி அர்த்தத்துடன் தொடர்புபடுத்துவதற்கான தொடர்பு காதுகள் என்ன செய்கின்றன காதுகள் கேட்கின்றன கவனமாக இருங்கள் இது மிகுந்த கவனிப்பை அளிக்கிறது மூளை பற்றி என்ன மூளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மற்றும் என்ன சொல்லப்படுகிறது என்பதைப் பிரதிபலிக்கிறது அது பெறுகிறது பின்னர் அது பிரதிபலிக்கிறது அது சிந்திக்கிறது எண்ணங்களை ஒருங்கிணைக்கிறது ஆனால் அது எதிர்வினையாற்றுவதில்லை அது மற்றொன்றைத் தடுக்க எதுவும் செய்யவில்லை நபர் ஏனென்றால் வாய் மூடப்பட்டிருக்கும் சுறுசுறுப்பான கேட்பவருக்கு உதடுகள் மூடியே இருக்கும் தெளிவுபடுத்தல்களைத் தேடுவது போன்ற சந்தர்ப்பங்களைத் தவிர பெரும்பாலான நேரங்களில் இல்லையெனில் வாய் மூடியது கைகளும் கால்களும் அமைதியாக உள்ளன எனவே அவை மூடப்பட்டுள்ளன அல்லது அவை மூடப்பட்டுள்ளன மடியில் ஓய்வெடுக்கிறார்கள் அவர்கள் கடக்கிறார்கள் மற்றும் பின்னர் அவர்கள் ஓய்வெடுக்கின்றன கால்கள் அசையவில்லை நகரவில்லை அவை அப்படியே அசையாமல் உள்ளன அவை ஓய்வில் உள்ளன அதாவது கைகள் அல்லது கால்கள் எந்த வகையிலும் பேச்சாளரின் கவனத்தை திசை திருப்பவில்லை இதயம் என்ன செய்கிறது முழு உடலும் இயல்பாகவே ஆர்வத்தையும் பச்சாதாபத்தையும் காட்ட பேச்சாளரை நோக்கி சாய்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் உடல் மற்ற நபரை நோக்கி சற்று சாய்ந்துள்ளது உங்கள் பேச்சில் நான் உண்மையில் ஆர்வமாக இருக்கிறேன் என்பதையும் உங்கள் பேச்சைக் கேட்பதில் நான் மிகவும் பரிவுடன் இருக்கிறேன் என்பதையும் காட்டுவதற்காக பேச்சாளர் தனக்கு கவனமாகவும் சிந்தனையுடனும் கவனம் செலுத்தப்படுகிறார் என்ற உணர்வை பெறுகிறார் பேச்சாளர் வசதியாக உணர்கிறார் ஏனெனில் பேச்சாளர் மற்ற கேட்பவரைப் பற்றி ஒரு யோசனையைப் பெறுகிறார் ஒரு சுறுசுறுப்பான கவனிப்பவராக நீங்கள் பேச்சாளர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதில் மிகவும் கவனமாகவும் சிந்தனையுடனும் கவனம் செலுத்துகிறீர்கள் சுறுசுறுப்பான கேட்பவராக மாறுவது எப்படி நீங்கள் மனதில் வைத்திருக்க முடிந்தால் சில மிக முக்கியமான குறிப்புகளை நான் சொல்கிறேன் பின்னர் நீங்கள் ஒரு உரையாடலில் ஈடுபடும் போதெல்லாம் அதை உங்கள் மனதில் மாற்றி அதைப் பின்பற்ற முயற்சிக்கவும் இது விரைவில் அல்லது பின்னர் உங்களை ஒரு சுறுசுறுப்பான கவனிப்பாளராக மாற்றும் உங்களை சுறுசுறுப்பான கவனிப்பாளராக மாற்றுவதில் உள்ள முக்கிய அம்சங்கள் யாவை முதலாவதாக கண்ணியமாகவும் அக்கறையுடனும் இருங்கள் பணிவுடனும் அடக்கத்துடனும் நடந்து கொள்ளுங்கள் இதன் பொருள் மிகவும் மகிழ்ச்சியூட்டுபவராக இருங்கள் மற்ற நபர் உங்களுடன் பேசும்போது மிகவும் இனிமையாகவும் அக்கறையுடனும் இருங்கள் சில நேரங்களில் ஒரு நபர் வந்து மிகவும் சோகமான ஒரு கதையைச் சொல்லலாம் அந்த நபர் உங்களிடம் மிகவும் அழும் விதத்தில் சொல்லலாம் எனவே கவனமாக இருங்கள் கருணையுடன் இருங்கள் எனவே மற்ற நபர் சங்கடமாக உணரும் வகையில் பதிலளிக்க வேண்டாம் பொதுவாக பேச்சாளரை வீட்டில் உங்களுக்கு பிடித்த விருந்தினரைப் போல நடத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது எனவே மிகவும் நட்பான அல்லது நீங்கள் மிகவும் விரும்பும் ஒருவர் அந்த நபர் உங்கள் வீட்டில் இருக்கிறார் பின்னர் அந்த நபருடன் நீங்கள் பேச விரும்பும் விதம் ஒரு உரையாடலுக்காக உங்களுடன் தொடர்பு கொள்ளும் யாருடனும் பேச அதே முறையில் பேச முயற்சிக்க வேண்டும் முழு கவனம் செலுத்துங்கள் கவனம் செலுத்துங்கள் மற்றும் அனைத்து கவனச்சிதறல்களையும் அகற்றவும் நீங்கள் வகுப்பில் இருந்தால் இது மிகவும் முக்கியமானது ஆசிரியர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதில் முழு கவனம் செலுத்துங்கள் விவாதிக்கப்படும் தலைப்புகளில் கவனம் செலுத்துங்கள் அனைத்து கவனச்சிதறல்களையும் அகற்றவும் எனவே யாரோ நடைபாதையில் கடந்து செல்கிறார்கள் எனவே அந்த நபரைப் பார்க்க வேண்டாம் இந்த பக்கத்தில் ஒரு அழகான பறவை வந்து ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து கீச்சலிடுகிறது எனவே பறவையைப் பார்க்க ஆசைப்பட வேண்டாம் முழு கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் எண்ணங்களில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் உங்களுக்குத் தெரிவிக்கப்படும் கருத்துக்களில் கவனம் செலுத்தவும் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து கவனச்சிதறல்களையும் அகற்றவும் அவை சில நேரங்களில் உங்களால் உருவாக்கப்படுகின்றன உதாரணமாக உங்கள் தொலைபேசி யாராவது உங்களுடன் பேசும்போது உங்கள் தொலைபேசியை சுவிட்ச் ஆஃப் பயன்முறையில் வைக்கவில்லை சைலண்ட் பயன்முறையில் விட்டுவிட்டீர்கள் எனவே என்ன நடக்கிறது தொலைபேசி ஒலிக்கிறது பின்னர் அது மற்ற நபரின் சிந்தனை ஓட்டத்தைத் தொந்தரவு செய்கிறது எனவே நீங்கள் மற்றும் பின்னர் மிகவும் ஒழுக்கக்கேடான முறையில் நீங்கள் அதை எடுத்து பின்னர் அந்த நபருடன் தொலைபேசியில் பேசுகிறீர்கள் மற்ற நபர் முற்றிலும் தள்ளி வைக்கப்படுகிறார் பின்னர் விவாதத்தைத் தொடரும் நிலையில் இல்லை நீங்கள் தொலைபேசியை வைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஓ மன்னிக்கவும் நீங்கள் தொடருங்கள் என்று சொல்கிறீர்கள் மற்றொரு நபர் பரவாயில்லை என்று கூறுகிறார் பின்னர் நீங்கள் ஓ இல்லை நீங்கள் ஏதோ சொல்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் மற்ற நபர் மீண்டும் ஓ நான் மறந்துவிட்டேன் என்று கூறுகிறார் எனவே இந்த வகையான தேவையற்ற கவனச்சிதறலை அகற்றவும் தொலைபேசியை தள்ளி வைத்துவிடுங்கள் அதை சைலன்ட் பயன்பாட்டில் வைக்கவும் மற்றும் எந்த வகையான கவனச்சிதறல் வந்தால் அது தொலைக்காட்சி அல்லது இசையிலிருந்து வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இவை அனைத்தையும் நீங்கள் தவிர்க்கக்கூடிய இடத்திற்குச் செல்ல முயற்சிக்கவும் மேலும் நீங்கள் தகவல்தொடர்பு செயல்பாட்டில் ஈடுபடும் போது குறுக்கிட வேண்டாம் அந்த நபர் உங்களிடம் ஏதாவது சொல்லும்போது குறுக்கிட வேண்டாம் மற்றவர் உங்களுக்குச் சொல்ல விரும்புவதை அந்த நபர் முடிக்க அனுமதிக்கவும் நான் முன்பு கூறியது போல் அந்த நபர் உங்களிடம் சொல்வதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் மற்றவர் உங்களுக்குச் சொல்வதை 100 சதவீதம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பும் வழியில் முக்கியமான புள்ளிகளைக் குறிப்பிடவும் சுருக்கங்களைப் பயன்படுத்துங்கள் சொற்களின் குறுகிய வடிவங்களைப் பயன்படுத்துங்கள் சொற்றொடர்களைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் முழு வாக்கியத்தையும் எழுத வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் அதை நினைவில் கொள்ள விரும்பும் விதத்தில் எழுத வேண்டும் சிலர் முழு உரையாடலையும் மீண்டும் கேட்க ஒரு வகையான ஓட்ட விளக்கப்படத்தைப் பயன்படுத்துகிறார்கள் ஒரு ஓட்ட விளக்கப்படத்தின் வடிவத்தில் குறிப்பிடுவதன் மூலம் அவர்கள் முழு பேச்சையும் மீண்டும் உருவாக்க முடியும் எனவே நீங்கள் எந்த வழியில் விரும்பினாலும் அந்த வகையில் வகையில் முக்கியமான புள்ளிகளை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் முக்கியமான குறிப்புகளை பார்த்து நினைவில் கொள்ள முயற்சிக்கவும்

யாரேனும் உங்களுடன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்கும்போது மீண்டும் சிந்தியுங்கள் இது மற்ற நபருக்கு நடந்த தனிப்பட்ட சம்பவத்தின் விவரிப்பு அல்லது அந்த நபர் உங்களுக்கு சில கடினமான கருத்தை விளக்க முயற்சிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் திரும்பிப் பாருங்கள் சிந்தித்துப் பாருங்கள் உங்கள் மனதில் திரும்ப யோசிக்கவும் இதை நீங்கள் எவ்வளவு பின்பற்றுகிறீர்கள் என்பதை மற்றவரிடம் சொல்லுங்கள் மறுவரையறை செய்யுங்கள் அதை வேறு விதத்தில் சொல்லுங்கள் உங்கள் சொந்த வார்த்தைகளில் மறுபரிசீலனை செய்யுங்கள் இதைச் செய்வதன் மூலம் மற்ற நபர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் சரியாகப் புரிந்துகொண்டுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கவும் நீங்கள் அந்த நபரை நெருக்கமாகப் பின்தொடர்கிறீர்கள் என்று எனவே மீண்டும் யோசித்துப்பார்ப்பதன் அர்த்தம் இதுதான் அந்த நபர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய முயற்சிக்கிறீர்கள் இதனால் அவர் அல்லது அவள் என்னைப் பின்தொடர்கிறார்கள் என்பதை மற்றவர் புரிந்துகொள்கிறார் இதைச் செய்யும்போது சுய பேச்சைக் குறைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை பேசுவதைத் தவிர்க்கவும் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி பேச வேண்டாம் உரையாடலுக்கு பொருந்தாத எந்த குறிப்புகளையும் சேர்க்க வேண்டாம் ஆனால் ஆனால் இது உங்களுக்கு சுவாரஸ்யமானதாகக் கருதப்படுகிறது ஆனால் அதை உங்கள் பக்கத்தில் செய்ய வேண்டாம் எல்லா நேரத்திலும் கவனமாக இருங்கள்

அந்த நபரிடம் மட்டுமே கவனமாக இருங்கள் உங்கள் கண்கள் முழு உடலும் நபரிடம் கவனம் செலுத்துமாறு வைத்திருங்கள் மேலும் கேள்விகளைக் கேட்டுக்கொண்டே இருங்கள் குறிப்பாக நபரை ஊக்குவிக்க அல்லது தெளிவுபடுத்தல்களைப் பெற நீங்கள் சில கேள்விகளைக் கேட்கலாம் ஆனால் அந்த நபர் தவறு செய்தாலும் ஒருபோதும் சிரிக்க வேண்டாம் அந்த நபர் ஒரு நகைச்சுவையைச் சொல்வதன் மூலம் உங்களை சிரிக்க வைக்கும் நல்ல மனநிலையில் இருந்தால் நீங்கள் சிரிக்கலாம் ஆனால் ஒருபோதும் எதிர்மறையான அர்த்தத்தில் சிரிக்க வேண்டாம் அந்த நபர் ஒரு தவறைச் செய்கிறார் ஒரு சறுக்கல் உள்ளது அல்லது அந்த நபர் ஏதோ தவறு செய்கிறார் பின்னர் உடனடியாக அது உங்களிடம் சிரிப்பைத் தூண்டுகிறது ஒருபோதும் சிரிக்க வேண்டாம் அல்லது அந்த நபர் உங்கள் கருத்துப்படி உங்கள் சிந்தனை நிலைக்கு மிகவும் தாழ்ந்த ஒன்றைச் சொல்கிறார் எனவே உண்மையில் மற்ற நபரை ஒதுக்கி வைக்கும் ஒரு அவமானகரமான அல்லது கிண்டலான புன்னகையைக் கொடுக்க வேண்டாம் மற்ற நபரும் அவமானப்படுவதை உணர்ந்து உரையாடலை நிறுத்தலாம் ஆனால் மறுபுறம் ஊக்குவிக்க முயற்சிக்கவும் நீங்கள் எப்படி ஊக்குவிக்க முடியும் வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்பு மூலம் நீங்கள் அதைச் செய்யலாம் சொற்களற்ற தொடர்பை நீங்கள் தலையாட்டுவதன் மூலம் மிகவும் சக்திவாய்ந்த முறையில் ஊக்குவிக்க முடியும் எனவே யாராவது குறிப்பாக ஆசிரியர் உங்களுடன் பேசும்போது தலையாட்டிக்கொண்டே இருங்கள் எனவே நீங்கள் அந்த நபரின் பேச்சை தீவிரமாக கேட்கிறீர்கள் என்பதை ஆசிரியருக்குத் தெரியப்படுத்துகிறது அந்த நபர் உங்களுக்குத் தெரிந்தவர் என்றால் அல்லது நண்பராக இருந்தால் புன்னகைக்கவும் முன்னோக்கி சாய்ந்து கொள்ளுங்கள் எனவே இது நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதைக் குறிக்கிறது பேச்சாளரின் கண்களைப் பாருங்கள் இப்போது இது முறைசாரா ஒன்று என்றால் நீங்கள் முதலாளியாக இருந்தால் அல்லது நீங்கள் மூத்த நபராக இருந்தால் அதிகார உறவின் அடிப்படையில் நீங்கள் சற்று உயர்ந்த நிலையில் இருந்தால் நீங்கள் தோளில் தட்டலாம் அல்லது அது இரண்டு நெருங்கிய நபர்களுக்கு இடையில் இருந்தால் மற்ற நபருக்கு வசதியாக இருக்க நீங்கள் கூட கட்டிப்பிடிக்கலாம் இடையில் நீங்கள் செய்யலாம் நீங்கள் அதைச் செய்யும்போது மற்ற நபர் பேச ஊக்குவிக்கப்படுகிறார் மற்ற நபர் உங்களிடம் உள்ள அரவணைப்பை உணர்கிறார் வாய்மொழியாக நீங்கள் சொல்லலாம் பேசும்போது நீங்கள் சொல்லலாம் ஓ அது நல்லது அற்புதமாக ஒலிக்கிறது மிகவும் சுவாரஸ்யமானது தொடருங்கள் எனவே இவை மற்ற நபரை ஊக்குவிக்கும் சொற்றொடர்கள் அதே நேரத்தில் முயற்சிகளை அங்கீகரிக்க முயற்சிக்கவும் அவர் அல்லது அவள் குறிப்பிடத்தக்க ஒன்றைச் செய்ததாக அந்த நபர் உங்களிடம் சொன்னால் அதை அங்கேயே அப்போதே ஒப்புக் கொள்ளுங்கள்

உண்மையில் நீங்கள் அதிக கேள்விகளைக் கேளுங்கள் இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைப் பற்றி மேலும் பேச முடியும் நீங்கள் அதை எப்படி நிர்வகித்தீர்கள் போன்ற கேள்விகள் வாவ் அது எவ்வளவு அற்புதமாக இருந்தது உங்களால் எப்படி அதை செய்ய முடிந்தது அது ஒரு அற்புதமான யோசனை அது செய்வதற்கு ஒரு அற்புதமான விஷயம் அது ஒரு அற்புதமான வேலை சிறந்த வேலை நீங்கள் அதைச் செய்த ஒரு மேதை இப்போது மீண்டும் முயற்சிகளை அங்கீகரிப்பது அந்த நபரை வெளியே வரச் செய்து பின்னர் அந்த நபர் என்ன சாதித்துள்ளார் என்பதைப் பற்றி மேலும் கூறும் அல்லது அந்த நபர் என்ன செய்தார் என்பதை கூறும் அமைதியைப் பயன்படுத்துங்கள் நான் சொன்னது போல் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் அல்லது தீவிர கவனிப்பாளராக ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் மௌனம் என்பது ஒரு தீவிர கவனிப்பாளர் பயன்படுத்தக்கூடிய மிக சக்திவாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாகும் மௌனத்தை மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தவும் ஏனென்றால் மௌனத்தை அத்தகைய முறையில் வைத்திருக்க முடியும் வாடிக்கையாளர் நீங்கள் ஒரு வணிக நபராக இருந்தால் அல்லது வாடிக்கையாளர் நீங்கள் ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது யாராவது அல்லது மாணவராகவோ இருந்தால் நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உண்மையில் வெளிப்படையாக கூறலாம் எனவே அந்த நபர் வந்துவிட்டார் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் மற்ற நபரின் மனதில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் என்பது போல் நீங்கள் மற்றவருடன் பேசினாலும் எனவே மற்ற நபர் வெளிப்படையாக பேச மாட்டார் எனவே அமைதியைப் பயன்படுத்துங்கள் அதாவது மௌனத்தை ஒரு வகையான ஆறுதல் அமைதியாகப் பயன்படுத்துங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆனால் அன்பாக இருக்கிறீர்கள் உங்களுடைய நடத்தையில் உங்கள் நடத்தையில் நீங்கள் அரவணைப்பைக் காட்டுகிறீர்கள் ஆனால் ஒரு இறுக்கமான அர்த்தத்தில் மெளனமாக இல்லை அமைதியாக இல்லை ஆனால் இறுக்கமாக இருக்கிறீர்கள் ஆனால் அமைதியாக ஆனால் அரவணைப்பாக இதனால் ஒவ்வொரு நபரும் உங்களிடம் வந்து பின்னர் தங்கள் கருத்தைப் பகிர்ந்து கொள்வார்கள்

சிறிது நேரத்திற்குப் பிறகு உரையாடல் நீண்ட காலமாக நீடிக்கும்போது அந்த நபர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் சுருக்கமாகக் கூறலாம் மேலும் நீங்கள் சில அக்கறையைக் காட்டுகிறீர்கள் என்பதையும் இது குறிக்கும் பின்னர் நீங்கள் அந்த நபரை ஊக்குவிக்கவும் தொடரவும் அனுமதிக்கிறீர்கள் தெளிவுபடுத்தல்களைப் பெற தயங்க வேண்டாம் குறிப்பாக மற்றவர் என்ன சொல்கிறார் என்று உங்களுக்கு புரியவில்லை என்றால் கேள்விகளைக் கேட்க தயங்காதீர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பது போல தயவுசெய்து இந்த விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா நான் வருந்துகிறேன் நீங்கள் இதைச் சொன்னபோது இந்த கட்டத்தில் இருந்து என்னால் பின்தொடர முடியவில்லை தயவுசெய்து மீண்டும் விளக்க முடியுமா அல்லது வேறு வழியில் மீண்டும் சொல்லுங்கள் நான் புரிந்துகொள்ளக்கூடிய வகையில் வேறு ஒரு விளக்கப்பட உதாரணத்தை எனக்கு வழங்க முடியுமா இப்போது இந்த விஷயங்கள் மற்ற பேச்சாளரை உங்களுடன் வெளிப்படையாக பேச வைக்கும் நிறைய எண்ணங்கள் மற்றும் யோசனைகளுடன் வெளியே வர வைக்கும் இந்த தீவிரமாக கவனிக்கும் நுட்பங்களில் சிலவற்றை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் உண்மையில் மற்ற நபரிடமிருந்து பிரித்தெடுத்திருக்க மாட்டீர்கள் இப்போது கடைசியாக பலர் இறுதிப் பகுதியை தவறவிடுகிறார்கள் என் கருத்துப்படி நீங்கள் ஒரு உரையாடலை முடிக்கப் போகும்போது அது தான் தான் மிக முக்கியமான விஷயம் ஓடாதே அவசரப்படாதே மற்ற நபர் கட்டாயப்படுத்தி உங்களுடன் பேசியதால் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று அவர்களுக்குக் காட்ட வேண்டாம் போதுமான நேரத்தைக் கொடுங்கள் சந்திக்க நேரம் ஒதுக்கவும் பின்னர் நீங்கள் பிஸியாக இருந்தால் சந்திப்பை வழங்க வேண்டாம் ஆனால் பிசியாக இல்லை என்றால் அவர்களுக்கு நேரம் கொடுங்கள் பின்னர் அந்த நபரை பேச விடுங்கள் அவர்களுக்கு போதுமான நேரம் கொடுங்கள் அதன் முடிவில் பேச்சாளருக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலமும் உங்கள் பாராட்டைக் காண்பிப்பதன் மூலமும் முடிக்கவும் உங்களுடன் பேசுவது நன்றாக இருந்தது நீங்கள் சொல்வதைக் கேட்பது அருமை போன்ற விஷயங்களை நீங்கள் கூறலாம் நீங்கள் எனக்குக் கொடுத்த நேரத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன் இப்போது இது மீண்டும் அந்த நபரை அந்த நபர் வந்தது ஒரு நல்ல விஷயம் என்று உணர வைக்கிறது உங்களைச் சந்தித்து பேசியது நல்லது எனவே எப்போதும் பேச்சாளரை ஒரு நல்ல உணர்வுடன் வெளியேறச் செய்யுங்கள் எனவே பேச்சாளர் வருத்த உணர்வுடன் செல்லக்கூடாது நான் ஏன் வந்து இந்த நபருடன் பேசினேன் எல்லா நேரத்திலும் அவர் பேசுகிறார் பின்னர் அவர் எனது யோசனைகளை வெளிப்படுத்த என்னை அனுமதிக்கவில்லை அவர் தனது சொந்த யோசனைகளையே சொல்லிக்கொண்டிருக்கிறார் கடைசியாக மிகவும் மனச்சோர்வடைந்த ஒரு நபர் உங்களிடம் வந்தால் ஓரளவு சோர்வடைந்து பின்னர் ஏமாற்றமடைந்து வந்தால் மனச்சோர்வடைந்தவரை சிறிது நம்பிக்கையுடன் அனுப்புங்கள் உங்களிடம் வரும் நபர் அந்த நபர் வெளியேறும் போது உங்களிடம் பேச வந்தவரிடமிருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும்

இவை அனைத்தையும் நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் ஒரு தீவிரமான கவனிப்பாளராக மாறுவீர்கள் நீங்கள் இறுதியில் மிகவும் பயனுள்ள தொடர்பாளராக மாறுவீர்கள் மேலும் உங்களைச் சுற்றியுள்ள வட்டாரத்தில் நீங்கள் மிகவும் விரும்பப்படுவீர்கள் முதலாளிகளின் வட்டத்திலும் நீங்கள் மிகவும் தேவைப்படக்கூடிய ஊழியராக இருப்பீர்கள் எனவே அவர்கள் உங்களைப் போன்றவர்களைத் தேடுகிறார்கள் எனவே இந்த திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் தீவிரமாக கவனிப்பது இதை நான் முடிக்க முயற்சிக்கும்போது இந்த சிறிய மேற்கோளைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததை மட்டுமே மீண்டும் சொல்கிறீர்கள் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததை மட்டுமே மீண்டும் சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கவனித்தால் நீங்கள் புதிதாக ஒன்றைக் கற்றுக்கொள்ளலாம் எனவே இதை உங்கள் மந்திரமாக வைத்திருங்கள் குறைவாகப் பேசுங்கள் அதிகமாகக்கவனியுங்கள் அதிகமாகக் கவனியுங்கள் நான் சொல்வதைக் கேட்டதற்கு நன்றி